மாணவர்களை வரவேற்கிறோம் முந்தைய வகுப்பில் ஆப்டிமம் கிரெடிட் பாலிசி யை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதுதான் எனவே ஆப்டிமம் கிரெடிட் பாலிசி ஆகும் கடன் கொள்கையை தளர்த்துவது பற்றி நினைக்கும் போது கடன் கொள்கை மாற்றப்படும் ஒவ்வொரு முறையும் குறுகிய காலம் அல்லது நீண்ட கால மாற்றம் எதுவாயிருந்தாலும் மார்ஜினல் புரோஃபிட் பகுப்பாய்வை தீர்மானிக்க பயன்படுத்தலாம் மேலும் இன்கிரிமெண்டல் கிரெடிட் அனாலிசிஸ் என்பது முதலீட்டிற்கு நிதியளிக்கப் பயன்படுத்தப்படும் செலவைவிட அதிகமாக அல்லது சமமாக இருக்க வேண்டும் இலாபம் இல்லாவிட்டாலும் இழப்பு இருக்கக் கூடாது எனவே நான் முதலீட்டின் மீதான செலவை திரும்பப் பெற முடியும் என்பது முதல் வராக்கடன் இழப்பு மற்றும் வசூல் செலவு ஆகியவற்றை உள்ளடக்கிய மொத்த செலவு ஆகும் நீங்கள் செலவை மீட்டெடுக்க முடியுமானால் மற்றும் இலாபம் அல்லது செலவுக்கு சமமாக இருந்தால் மட்டுமே நாம் கடனில் விற்பனை செய்வது பற்றி நாம் சிந்திக்க முடியும் ஏனென்றால் உடனடி லாபம் இல்லை அதன் பின் விளைவுகள் இல்லை அதேபோல் கடன் விற்பனையின் தயாரிப்புகளுக்கு இலாபத்தன்மை இல்லை ஆனால் துணை தயாரிப்புகள் மிக அதிகமாக இருப்பதால் சந்தையில் நிலைத்தன்மையை அதிகரிக்கும் சந்தைப் பங்கை அதிகரிக்கும் மற்றும் தானாகவே மதிப்பு நிறுவனத்தின் மதிப்பை அதிகரிக்கும் எனவே இங்கே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் ஏற்கனவே கடனில் விற்கிறோம் அவர் கடனை விரிவாக்க விரும்பினால் இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் என்ற கருத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் பின்னர் எவ்வளவு கூடுதல் வருமானத்தை ஈட்ட வேண்டும் தற்போதைய மட்டத்துடன் ஒப்பிடும்போது கடனில் அதிக விற்பனையின் விலை எவ்வளவு என்பதைக் காணலாம் பின்னர் இறுதியாக நாம் ஒரு முடிவுகளுக்கு வருவோம் இப்போது நாம் கடனில் விற்கவில்லை என்ற சூழ்நிலை இருக்கலாம் நாம் எல்லாவற்றையும் பணமாக விற்கிறோம் ஆனால் நாம் கடனில் விற்க நினைக்கிறோம் எனவே நீங்கள் கடன் விற்பனையைத் தொடங்க விரும்பினால் இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் களில் முதலீடு அதிகரிக்கும் எவ்வளவு அதிகரிக்கும் முதலீடு தேவைப்படுகிறது மற்றும் கடன் விற்பனையின் அதிகரித்த மொத்த செலவைக் கருத்தில் கொண்ட பிறகு எவ்வளவு இன்கிரிமெண்டல் ஆபரைடிங் புரோஃபிட் இருக்கிறது எனவே நாம் IROR கணக்கிட வேண்டும் இது அதிகரிக்கும் வருமான விகிதமாகும் அது கணக்கிடப்பட்டவுடன் நாம் செய்ய வேண்டியது 4 விஷயம் முதல் விஷயம் என்னவென்றால் அதிகரிக்கும் இலாபத்தின் அதிகரிக்கும் மதிப்பீட்டில் எவ்வளவு அதிகரிக்கும் லாபம் உள்ளது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ரிஸீவபல்ஸ் களில் அதிகரிக்கும் முதலீடு கண்டறிதல் எவ்வளவு எவ்வளவு கூடுதல் முதலீடு தேவைப்படுகிறது எவ்வளவு கூடுதல் லாபம் இருக்கிறது பின்னர் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு நாம் அதிகரிக்கும் வருவாய் விகிதத்தைக் கணக்கிட வேண்டும் அதாவது முதலீட்டின் மீதான வருவாய் விகிதம் IROR பின்னர் அதிகரிப்பு வருமானத்தை தேவையான வருவாய் விகிதத்துடன் ஒப்பிடுக இரண்டு வருவாய் விகிதங்கள் உள்ளன இது சந்தை விற்பனையின் காரணமாக கிடைக்கக்கூடிய அதிகரித்த விற்பனையிலிருந்து கிடைக்கும் வருமான வீதம் என்ன நாம் பணத்திற்கு விற்கிறோம் என்றால் விலை எவ்வளவு கிடைக்கும் நீங்கள் கடனில் விற்கிறீர்கள் என்றால் உண்மையில் நாம் அதிகரித்த விலையில் விற்க வேண்டியிருக்கும் எனவே நாம் வசூலிக்கும் விலை சந்தைக் கடனால் எவ்வாறு நிர்ணயிக்கப்படும் என்பது சந்தையால் தீர்மானிக்கப்படும் வராக்கடன் இழப்புகள் கூட வாங்குபவரின் மற்றும் விநியோக சேனல்களான வெளிப்புற காரணிகளின் நடத்தையைப் பொறுத்தது எனவே இதன் பொருள் என்னவென்றால் இறுதியில் கிடைக்கக்கூடிய இலாபம் அல்லது அதிகரித்த செலவு என்பதாகும் மேலும் இது இன்கிரிமெண்டல் ரேட் ஆன் ரிட்டன் கணக்கிட நமக்கு உதவுகிறது இவை அனைத்தும் அதிகரிக்கும் விற்பனையின் செயல்முறையாகும் மற்றும் பிறகு நமக்கு தேவையான வருவாய் விகிதம் எவ்வளவு எனவே இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால்தேவையான வருமான விகிதம் கணக்கிடும்போது இது தான் தேவையான வருவாய் வீதமாகும் இந்த தேவையான வருவாய் விகிதம் என்ன மூலதனச் செலவாக இருக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள் நீண்ட கால கடன் கொள்கை மாற்றத்தின் போது முந்தைய உதாரணத்தில் நாம் பார்த்தது போல் மூலதனத்தின் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் எவ்வளவு 20 ஆகும் ஆனால் நான் இங்கே சொல்கிறேன் அல்லது சில நிபுணர்களும் கூறுவது என்னவென்றால் வருவாய் விகிதம் வெறும் மூலதனச் செலவாக இருக்கக்கூடாது ஆனால் அது இன்னும் ஏதோவொன்றாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்று என்றால் இது ஆபத்துக் காப்பீட்டுக்கான பிரீமியம் ஏனென்றால் நாம் விற்கும் போது ஆபத்தை ஏற்கிறோம் எனவே மூலதனத்திற்கான எனது ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ஐ மட்டுமே நான் மீட்டெடுக்கிறேன் என்றால் ஆபத்துக்கான காபிட்டை நான் பெறவில்லை பிறகு எனது உற்பத்தியை கடனில் விற்கும் அபாயத்தை நான் ஏன் எடுக்க வேண்டும் பின்னர் நிலையான அச்சத்தில் இருக்க வேண்டுமா விற்பனை சேகரிக்கப்படும் அல்லது விற்பனையின் ஒரு பகுதி வராக்கடனாக மாற்றப்படும் அல்லது வராகடன்கள் இருப்பதால் சந்தையில் விற்பனையை நான் இழக்க நேரிடும் இதன் பொருள் கடனில் விற்கிறேன் என்றால் நான் ஆபத்தையும் எடுத்துக்கொள்கிறேன் எனவே இது கிட்டத்தட்ட மூலதன செலவாக இருக்கக்கூடாது அது மூலதன செலவாக இருக்க வேண்டும் உதாரணமாக மூலதன செலவு 20 என்று சொல்லுங்கள் பின்னர் சில பிரீமியம் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஆபத்துக்கான பிரீமியம் 2 எனவே தேவையான வருவாய் விகிதம் 22 ஆக மாறும் எனவே இந்த விஷயத்தில் நாம் அதிகரிக்கும் வருவாய் விகிதத்தை தேவையான வருவாய் விகிதத்துடன் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது கடனில் விற்பனை செய்வதன் மூலம் வணிகத்திலிருந்து கிடைக்கும் அதிகரிக்கும் வருவாய் விகிதத்தை தேவையான விகிதம் என அழைக்கப்படும் மற்றும் தேவையான வருவாய் விகிதம் என்பது நாம் எடுத்துக்கொள்ளும் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் மட்டுமல்ல கூட்டல் சில ஆபத்துக்கான பிரீமியம் நாம் எடுக்க போகிறோம் எனவே ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் செய்கிறோம் ஏனென்றால் வங்கியில் பாதுகாப்பாக இருப்பதை நாம் அறிவோம் மேலும் அந்த நிதிகளில் குறைந்தபட்ச வருமானத்தை எதிர்பார்க்கலாம் இன்றைய சூழ்நிலையில் இது ஒரு நிலையான வைப்புத்தொகையாக இருந்தால் 6 நாம் குறைந்தபட்சம் பெறுகிறோம் மற்றும் அது ஒரு சேமிப்பு வைப்பு என்றால் குறைந்தபட்சம் 3 எங்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது மற்றும் எந்த ஆபத்து இல்லாமல் சரியா ஆனால் நாம் அதிக வருமானத்தை ஈட்ட விரும்பினால் நாம் நிதியை வங்கியில் முதலீடு செய்ய வேண்டியதில்லை உதாரணமாக சந்தைக்குச் செல்லும் நபர்கள் நிதியத்தை முதலீடு செய்ய ரியல் எஸ்டேட்டு மற்று வேறு சில ஆபத்தான வழிகளை எடுக்க வேண்டியிருக்கும் எனவே மக்கள் பங்குச் சந்தைக்குச் செல்வதன் மூலமோ அல்லது நிதியை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதன் மூலமோ கூடுதல் ஆபத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் எனவே ஏன் அவர்கள் வெளியே செல்கிறார்கள் என்றால் அவர்கள் அதிக வருவாய் விகிதத்தைத் தேடுகிறார்கள் பின்னர் வங்கி விகிதத்தில் அதிகரித்த அபாயத்தை எடுத்துக் கொள்ளவில்லை ஆகையால் அதிகரித்த அபாயத்தை பிரீமியம் அவர்களுக்கு ஈடுசெய்யப்பட வேண்டும் எனவே நான் ஒரு வங்கி வீதத்தைப் போல நிலையான வைப்புத்தொகையில் 6 ஆக இருக்கக்கூடாது அது எங்காவது 6 கூட்டல் 6 ஆக இருக்க வேண்டும் இது வாய்ப்பு சேமிப்புக்கு 6 அல்லது அவை மற்ற மாற்று முதலீடுகளிலிருந்து கிடைக்கும் மூலதன செலவாக இருக்கலாம் மற்றும் ஆபத்துக்கான பிரீமியம் 6 குறைந்தபட்ச அளவாக இருக்க வேண்டும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு மற்றும் பங்குச் சந்தைக்கு வருவதன் மூலம் நான் எடுக்கும் ஆபத்துக்கான அபாயமாக இருக்க வேண்டும் நிறுவனம் முதலீடு செய்யும் போது கடன் விற்பனையில் உபரி நிதி என்பது நிச்சயமாக அதேதான் நிச்சயமாக அவை மூலதனத்தின் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ஒரு பாதுகாப்பான முதலீட்டு உரிமை ஆனால் கடன் விற்பனையில் அவர்கள் வெவ்வேறு வகையான அபாயங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் வராக்கடன் இழப்புகள் பிரதிபலிப்பு செலவை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பிரீமியம் ஏன் அதிகரிக்காது என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவே அந்த பிரீமியம் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ல் கூடுதல் முதலீடு அதிகரிக்கும் அதிலிருந்து கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் விகிதமாக மாறும் IROR ஐ RRORருடன் ஒப்பிட வேண்டும் இதனால் IROR RRORருக்கு சமமாக இருந்தால் ஆம் என்று சொல்லலாம் ஆனால் அதிகரிக்கும் வருவாய் விகிதம் தேவையான வருவாய் விகிதத்தை விடக் குறைவாக இருந்தால் அந்த வகையான கடன் விற்பனையில் நாம் முதலீடு செய்யக்கூடாது ஏனெனில் இது ஒரு அறிவுறுத்தலான முதலீட்டு அல்ல சரியா அல்லது எதிர்மறையாக இருந்தால் அதாவது அதிகரிக்கும் வருவாய் விகிதம் தேவையான வருவாய் விகிதத்தை விட அதிகமாகஇருந்தாள் அது நிறுவனத்திற்கும் ஒரு வெற்றிக்கான சூழ்நிலையாக இருக்கும் மற்றும் நிறுவனம் யோசிக்காமல் இரண்டிலும் முதலீடு செய்யலாம் அதாவது கடன் விற்பனை மற்றும் அவர்கள் பேலன்ஸ் சீட் யை கவனமாகவும் நியாயமாகவும் முதலீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது எனவே இறுதியில் முதலீடு என்பது உற்பத்தித்திறன் வாய்ந்தது அது நஷ்டத்தை உருவாகும் விகிதம் அல்ல அது நிறுவனத்தின் உற்பத்தித்திறன் மற்றும் ஒட்டு மொத்த மதிப்பு ஆகியவற்றை அதிகரிக்க பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த முதலீட்டிலிருந்து கிடைக்கும் அதிகரிக்கும் வருவாய் விகிதம் தேவையான வருவாய் விதத்திற்கு சமமாக இருந்தால் மட்டுமே அது நடக்கும் இது முதலீட்டில் தேவையான வருவாய் விகிதத்திற்கு சமமாக அல்லது IROR விட அதிகமாக உள்ளது எனவே ஆப்டிமம் கிரெடிட் பாலிசி யை தீர்மானிப்பது என்பது இரண்டு முக்கியமான விஷயங்களை அதிகரிக்கும் லாபம் மற்றும் அதிகரிக்கும் முதலீடு ஆகியவற்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்கிரிமெண்டல் புரோஃபிட் களை செலவு மற்றும் விற்பனை விலை மதிப்பீடு போன்ற இரண்டிலும் அதிகரிக்கும் முதலீடு கணக்கிடப்பட்டது பின்னர் நாம் செலவைக் கணக்கிட்டோம் பின்னர் செலவை வருவாய் விகிதத்துடன் அல்லது இலாபத்துடன் ஒப்பிடுகிறோம் இறுதியாக நாம் செலவு கிடைக்கக்கூடிய இலாபத்தை விட மிகக் குறைவு என்று முடிவு செய்துள்ளோம் ஒரு வகையில் வருமான வருவாயை விட வருவாய் விகிதம் அதிகரிப்பு என்று நீங்கள் கூறலாம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் கடன் கொள்கையை தளர்த்துவதற்காக நாம் செல்லலாம் இங்கு கூட ஒருவேளை நடப்பு சொத்துகளின் ஆப்டிமம் பயன்படுத்தப்படும் மேலும் முடிவு அதிகரிக்கும் இலாபங்களை நீங்கள் கணக்கிடுவதன் அடிப்படையில் இருக்கும் அதிகரிக்கும் முதலீட்டை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் இதன் விளைவாக அதிகரிக்கும் செலவு மற்றும் இன்கிரிமெண்டல் ரேட் ஆப் ரிட்டன் களின் அந்த அளவு வரை முதலீடு செய்ய முடியும் மற்றும் அந்த அளவிலான கடன் விற்பனையை நிறுவனங்களின் இருப்புநிலைக் குறிப்பில் நிறுவனத்தால் உருவாக்க முடியும் இங்கு அதே அளவுகோல்கள் முக்கியத்துவம் அல்லது அதே அளவுகோல்கள் எந்த அளவிற்கு இருக்கும் அந்த அளவு என்பது தேவையான வருவாய் விகிதம் அதிகரிக்கும் வருவாய் விகிதத்திற்கு சமமாக அல்லது அதிகமாக இருக்க வேண்டும் தேவையான வருவாய் விகிதத்துடன் ஒப்பிடும்போது அதிகரிக்கும் வருவாய் விகிதம் குறைந்தால் நாம் கடனில் விற்பனை செய்வதை நிறுத்த வேண்டும் கடனில் விற்பனை செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவே இது முற்றிலும் பயனற்றது மற்றும் சரியான முன்மொழிவு அல்லது அறிவுறுத்தலாக இல்லை எனவே ஆப்டிமம் கிரெடிட் பாலிசி மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது நீங்கள் தொழில்முறை மேலாளராக இருந்தால் அல்லது நீங்கள் நாளை தொழில்முறை மேலாளராக மாற விரும்பினால் நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் குறுகிய கால நிதிகளின் நிர்வாகத்தை நீங்கள் கையாளுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் கிரெடிட் ரிஸ்க் அனாலிசிஸ் செய்ய வேண்டும் நீங்கள் நாளை நிறுவனத்துடன் பணிபுரிந்து கொண்டிருக்கலாம் அல்லது நீங்கள் தற்போது வேலை செய்கிறீர்கள் அவர்கள் சந்தையில் கடன் வாங்குபவர் அல்லது வங்கியின் முன் அல்லது சப்ளையருக்கு முன்னால் கடன் வாங்குபவர் என்ற சூழ்நிலையில் யார் சந்தையில் கடன் வழங்குபவர் மற்ற சப்ளையர் அல்லது சந்தையில் கடன் வழங்குபவர் யார் எனவே இரு வழிகளிலும் இந்த கிரெடிட் ரிஸ்க் அனாலிசிஸ் தொடர்பானதாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு கடனளிப்பவரும் பணம் அல்லது எந்தவொரு பொருளையும் ஒரு சப்ளையராக அல்லது நிதி வழங்குபவராக கடன் கொடுக்கப் போகிறார் இருவரும் தங்கள் நிதிகளின் பாதுகாப்பில் ஆர்வமாக உள்ளனர் எனவே அவர்களின் நிதிகள் பாதுகாப்பாக இருக்கும் அவற்றின் விற்பனைத் தொகைகள் பாதுகாப்பானவை இறுதியாக அவர்கள் தங்கள் நிதியைத் திரும்பப் பெறப் போகிறார்கள் எனவே கடன் வாங்குபவரின் திறனிலும் கடன் வழங்குநரின் திறனில் நிதி மேலாளருக்கான இரு வழிகளும் இந்த பகுப்பாய்வில் முக்கியமானது இந்த பகுப்பாய்வு பயனுள்ளதாக இருக்கும் எனவே குறுகிய கால நிதிகளின் நிர்வாகத்தில் கையாளும் மேலாளர்களுக்கான இந்த கடன் இடர் பகுப்பாய்வின் பார்வையில் இருந்து முக்கியமான அளவுருக்கள் என்ன அல்லது பகுப்பாய்விற்கான செயல்பாட்டு மூலதன மேலாண்மை நான்கு முக்கியமான விஷயங்களை அடிப்படையாகக் கொண்டது சரியா பகுப்பாய்வின் முக்கிய அம்சங்கள் நிறுவனத்தின் இயக்க அமைப்பு நிறுவனத்தின் நிதி அமைப்பு நிறுவனத்தின் நிர்வாக அமைப்பு மற்றும் தொழில்துறை சூழ்நிலை ஆகிய இவை நான்கு முக்கியமான விஷயங்கள் ஏனெனில் எந்தவொரு நபரும் அவர் சந்தையில் கடன் வாங்குபவரா அல்லது அவர் சந்தையில் கடன் கொடுப்பவரா மனதில் இந்த நான்கு முக்கியமான விஷயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இப்போது இயக்க கட்டமைப்பு பகுப்பாய்வு என்றால் என்ன ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஐ முக்கியமான வெவ்வேறு விகிதங்களில் நகர்த்துவதற்கு முன் சிறிய விவாதம் வேண்டும் நிறுவனத்தின் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் பற்றிப் பேசும்போது சில அனுமானங்களை தருகிறேன் நீங்கள் ஒரு உற்பத்தி நிறுவனத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் ஏனெனில் உற்பத்தி நிறுவனத்தில் சேவைத் துறை நிறுவனங்களில் மட்டுமே மூலதனத்தின் தேவை உள்ளது அத்தகைய செயல்பாட்டு மூலதனத்தின் தேவை இல்லை எனவே நீங்கள் மூலதன பகுப்பாய்வின் செயல்பாட்டு மூலதன நிர்வாகத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நாம் ஒரு உற்பத்தி நிறுவனத்தைப் பற்றி பேசுகிறோம் என்று அர்த்தம் நீங்கள் உற்பத்தி நிறுவனத்தைப் பற்றி பேசும்போது அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளைப் பற்றி நாம் பேசுகிறோம் மற்றும் உற்பத்தி நிறுவனத்தை பொருத்தவரை இது நிறுவனத்தின் செயல்பாட்டு கட்டமைப்பு ஆகும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஒரு சிறப்பு அடிப்படை தங்க விதி உள்ளது அதாவது நிறுவனத்தின் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஐ கொண்டிருந்தாள் அந்த நிறுவனம் அல்லது அந்த நிறுவனத்தில் முதலீடு மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் பலவீனமான ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் பற்றி நாம் பேசுகிறோம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் இலாப நட்டக் கணக்கிலிருந்து படிக்கலாம் அல்லது அறிக்கையின் மற்றொரு பெயர் வருமான அறிக்கை சரியா நீங்கள் வருமான அறிக்கையைத் தயாரிக்கும்போது இங்கே சொல்லுங்கள் இது எங்களிடம் உள்ள வருமான அறிக்கை இது போன்ற அறிக்கையை நாம் தயார் செய்கிறோம் எனவே இதை வர்த்தகம் மற்றும் லாபம் மற்றும் இழப்பு கணக்கு வர்த்தகம் என்று அழைக்கிறோம் லாப நஷ்ட கணக்கு சரியா வர்த்தக கணக்கு மேல் பகுதி மற்றும் அதன் பின்னர் இலாப நட்ட கணக்கு வர்த்தக கணக்கின் வெளியீடு மொத்த லாபம் G P மற்றும் லாப நட்ட கணக்கின் வெளியீடு N P ஆகும் இது நிகர லாபம் எனவே நீங்கள் எடுக்கும் வர்த்தக கணக்கை நீங்கள் தயாரிக்கும்போது டெபிட் பக்கத்தில் என்ன எடுக்க வேண்டும் நாம் நேரடி உழைப்பை எடுக்கலாம் நேரடி பொருட்களை எடுக்கலாம் மற்ற மேல்நிலைகளை அல்லது நேரடி மேல்நிலைகளை எடுக்கலாம் சரியா பொருளுக்கு உழைப்புக்கு மேல்நிலைகளுக்கு என்று நாம் எழுதுவோம் மற்றும் இந்த பக்கத்தில் நாம் எடுத்துக்கொள்வது விற்பனை கழித்தல் விற்பனை வருமானம் மற்றும் பின்னர் பங்கு கணக்குகளை முடிப்பதன் மூலம் இதை எழுதுகிறோம் எனவே இந்த மொத்தத்தை நாம் இங்கே வைக்கிறோம் இந்த இரு பக்கங்களிலும் நாம் மொத்தத்தை சமநிலை ஆக்குகிறோம் மற்றும் இதை கழித்தல் வித்தியாசம் இந்த 2 பக்க மொத்த லாபம் அல்லது மொத்த இழப்பு GL எனவே இது உங்கள் விற்பனையாகும் அது ஒரு இறுதிக் கையிருப்பு அல்லது பின்னர் அது மொத்த இழப்பாக இருக்கலாம் அது இங்கே நேரடி பொருள் நேரடி உழைப்பு மேல்நிலைகள் மற்றும் இது மொத்த லாபமாகும் எனவே இரண்டில் ஒன்று அதாவது மொத்த லாபம் அல்லது மொத்த இழப்பு இருக்கும் எனவே நிறுவனங்களின் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் வலிமையை நீங்கள் காண விரும்பினால் நீங்கள் வர்த்தக கணக்கை பாருங்கள் ஏனெனில் வர்த்தக கணக்கு என்பது நிறுவனத்தின் செயல்பாடுகளின் கணக்கு இந்த கணக்கில் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நாம் காண்கிறோம் நாம் அதிகபட்சம் 5 விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம் ஒன்று நாம் கடன் பக்கத்தில் விற்பனையை எடுத்து வருகிறோம் சந்தையில் எவ்வளவு விற்க முடியவில்லை அது நிலையான இறுதிக் கையிருப்பு எனவே மொத்த வெளியீடு கிரெடிட் பக்கத்தில் மற்றும் மொத்த உள்ளீடு டெபிட் பக்கத்திலும் உள்ளது எனவே இங்கே தெளிவாகக் கொடுக்கப்பட்டுள்ள பொருள் உழைப்பு மற்றும் மேல்நிலைகளின் அடிப்படையில் நிறுவனம் எவ்வளவு இன்புட் கொண்டிருக்க முடிந்தது என்பது விற்பனை மற்றும் இறுதிக் கையிருப்பு எனவே விற்பனை மற்றும் இறுதிக் கையிருப்பு மொத்த உள்ளீட்டை விடப் பெரியதாக இருந்தால் இதன் பொருள் மொத்த இலாபம் சரியா மற்றும் நீங்கள் மேலும் நகரும்போது இந்த மொத்த இலாபம் அதாவது GP வருமானங்கள் அனைத்தும் மறைமுக வருமானங்கள் இங்கே நீங்கள் இந்த பக்கம் மறைமுக செலவினங்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் சரியா பின்னர் மீண்டும் இங்கே வித்தியாசம் என்னவென்றால் இதில் எது பெரியது என்பதை நாம் தீர்மானித்திருக்கிறோம் அது இங்கே மொத்தமாக மாறுகிறது நாம் மீண்டும் அதை மொத்தமாக மாற்ற வேண்டும் பின்னர் அது நிகர இலாபமாக மாறும் மற்றும் NPBT அதாவது நெட் புரோஃபிட் பிபோர் டாக்ஸ் ஐ புரிந்து கொள்ள போதுமானது வர்த்தக கணக்கு நிறுவனத்தின் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் கள் பலவீனமாக இருந்தால் இங்கே உங்களுக்கு மொத்த லாபம் இருக்கிறது ஆனால் இங்கே நீங்கள் கீழே வரும்போது வரிக்கு முன் நிகர லாபம் இல்லை ஆனால் நிகர இழப்பு நீங்கள் கூறலாம் உங்கள் நிதிக் கட்டமைப்பை பலப்படுத்த வர்த்தகக் கணக்கில் காட்டப்பட்டுள்ளபடி நிறுவனங்களின் செயல்பாட்டு கட்டமைப்பைப் பற்றி நீங்கள் கவலைப்பட ஒன்றுமில்லை எனவே இலாப நட்டக் கணக்குகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த நிறுவனத்துக்கும் உங்களுக்குமான கடனை நீட்டிக்க முடியும் கடன் பாதுகாப்பானது அல்லது எந்தவொரு நிறுவனத்திடமிருந்தும் கடன் பெற நீங்கள் விரும்பினால் இது போன்ற உங்கள் வழக்கை நீங்கள் விளக்க முடியும் எனது ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஐ மேம்படுத்த எனக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்பது உள்ளீடாக நான் எவ்வளவு முதலீடு செய்கிறேன் என்பதன் பொருள் எனது வெளியீடு எனது உள்ளீட்டை விட மிக அதிகம் மற்றும் நான் மொத்த லாபத்தில் இருக்கிறேன் நாம் உற்பத்தியில் அக்கறை பற்றி பேசும் நிறுவனத்தின் உற்பத்தி அக்கறை என்பது என்னவென்றால் இலாபத்தின் முக்கிய ஆதாரம் அவர்கள் செயல்பாடுகளில் இருந்து சம்பாதிக்கும் லாபம் என்றால் அவற்றின் செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே சில மிகப் பெரிய நிதி அமைப்பு காரணமாக வட்டி செலவு மிக அதிகம் எடுத்துக்காட்டாக வட்டி செலவு மிக அதிகமாக உள்ளது என்று நாம் இங்கே கூறுகிறோம் உங்கள் மறைமுக செலவுகள் அதிகரிக்கும் அந்த சமயத்தில் உங்கள் மறைமுக செலவுகள் பைனான்சியல் ஸ்ட்ரக்சர் ஆக மாற்றுகிறது என்றால் இறுதியாக இங்கே நிகர இழப்பு ஆனால் நம் அறிக்கைப்படி மொத்த இழப்பு ஆனால் இந்த GP ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மேம்படும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் எனது நிதிகளை மறுசீரமைக்க முடியும் மேலும் கடந்த காலங்களில் நிதியை நான் மிகவும் விலையுயர்ந்த ஆதாரத்திலிருந்து கடன் வாங்கியிருக்கிறேன் எனவே இதன் காரணமாக எனது பைனான்சியல் ஸ்ட்ரக்சர் மேம்படும் எனவே கடன் வழங்குபவரும் கவனிக்கப்பட வேண்டும் மேலும் அவரின் முக்கிய வருவாய் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுப்பார் மேலும் இந்த நிறுவனங்களின் செயல்பாடுகள் வலுவாக உள்ளன ஏனெனில் வர்த்தக கணக்கு மிகவும் இலாபகரமான நிலையை வெளிப்படுத்துகிறது சற்று கீழ்நிலைக்கு வந்தாள்நிகர இழப்ப்பை காட்டுகிறது உதாரணமாக இது நிகர இழப்பு அல்ல ஆனால் இது வரிக்கு முன்னால் நிக இலாபம் என்றால் நல்லது இல்லாவிட்டால் அந்த தொகை நல்லது அல்ல எனவே வரிக்கு முந்தைய எங்கள் நிகர லாபம் மிகக் குறைவு எங்கள் நிதி அமைப்பு மோசமாக உள்ளது எனவே மக்கள் கடன் கொடுக்க மாட்டார்கள் என்று நீங்கள் பயப்படக்கூடாது மக்கள் உற்பத்தி சம்பந்தமாக வர்த்தக கணக்குகள் மற்றும் இயக்க கட்டமைப்பை கவனிக்க வேண்டும் அவற்றின் வருவாய் மற்றும் லாபத்தின் ஆதாரங்கள் செயல்படுகின்றன எனவே அந்த விஷயத்தில் நாம் ஒரு நிதி நிறுவனம் அல்ல மொத்த இலாபம் அதிகமாக இருப்பதால் எங்கள் இலாபங்களின் முக்கிய ஆதாரம் செயல்பாடுகளிலிருந்து இருக்க வேண்டும் எனவே எனது குறைந்த நிகர லாபம் அல்லது நிகர இழப்பு என்று நான் நம்புகிறேன் எனது நிகர லாபத்தை குறிப்பிடத்தக்க உயர் நிகர இலாபமாக என்னால் மாற்ற முடியும் எனவே இதைப் பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை ஒருவேளை இது எதிர்மறையாக இருந்தால் இங்கே நீங்கள் மொத்த லாபம் இல்லை ஆனால் உங்களிடம் மொத்த இழப்பு உள்ளது எடுத்துக்காட்டாக உங்களிடம் மொத்த லாபம் இல்லை இங்கே உங்களுக்கு மொத்த இழப்பு உள்ளது ஆனால் எப்படியாவது இங்கு வரும்போது நிகர இழப்பைக் கேட்கவில்லை ஆனால் வரிக்கு முந்தைய நிகர லாபம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் வரிக்கு முன் நிகர லாபம் என்று நாம் இப்போது கூறியுள்ளோம் மொத்த இழப்பு இருந்தபோதிலும் நிறுவனம் வரிக்கு முன் நிகர லாபத்தைப் தெரிவித்துள்ளது இதன் பொருள் நிகர லாபம் எங்கிருந்து வந்தது என்பது இந்த நிகர லாபம் மறைமுக வருமானமானத்திலிருந்து வரும் மற்றும் உங்களுடைய உபரி நிதிகள் எங்கு முதலீடு செய்யப்பட்டது அந்த சந்தைகளில் இருந்து மறைமுக வருமானம் வருகின்றன எனவே முதலீட்டில் வட்டி ஒன்றாகும் இரண்டாவதாக உதாரணத்திற்கு நிறுவனம் அவர்களின் நல்ல நாட்களில் அவர்கள் கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள் அந்த கட்டிடங்கள் இன்று வாடகைக்கு விடப்படுகின்றன எனவே வாடகை ஒரு வருமானமாக வருகிறது என்று அர்த்தம் ஆனால் வட்டி மற்றும் வாடகை வருமானத்தை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த நிறுவனம் நிதி நிறுவனம் அல்ல எனவே வட்டி வருமானம் செயல்பாட்டின் வருமானமாக கருதப்பட வேண்டும் எனவே இந்த நிறுவனத்தின் உற்பத்தியின் படி பார்த்தால் வட்டி வருமானம் இன்று நாளை அல்ல ஏனெனில் இந்த மொத்த இழப்பு மெதுவாகவும் சீராகவும் இந்த முதலீட்டை குறைக்கும் நாம் ஒரு ரியல் எஸ்டேட் அல்ல நாம் கட்டிடத்தை வாடகைக்கு விடுகிறோம் எங்கள் வருமானத்தின் முக்கிய ஆதாரம் கட்டிடங்களிலிருந்து வாடகை ஆனால் நாம் ஒரு உற்பத்தி நிறுவனம் மற்றும் இலாபத்தின் முக்கிய ஆதாரம் மற்றும் வருவாய் மற்றும் லாபம் ஆகியவற்றை உற்பத்தியில் இருந்து பெற வேண்டும் எனவே இந்த விசயத்தில் வர்த்தகக் கணக்கின் மேல் பகுதியில் நிறுவனம் இழப்பு என்று அறிக்கை செய்கிறது ஆனால் கீழ்பகுதியில் நிறுவனம் இலாபம் என்று கூறுகிறது இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை ஆனால் இதன் எதிர்மறை சூழ்நிலை என்னவென்றால் மேல் பகுதியில் நிகர லாபம் கீழ்ப்பகுதியில் குறைந்த இலாபம் ஆனால் கவலைப்பட ஒன்றுமில்லை இது மிகவும் நல்ல சூழ்நிலை ஏனெனில் நிறுவனத்தின் வலுவான இயக்க அமைப்பு பலவீனமான நிதி அமைப்பை மேம்படுத்தும் மற்றும் நிறுவனத்திற்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது இரண்டாவது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் எவ்வளவு இந்த மொத்த இலாபம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இந்த இரண்டு பக்கங்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் மொத்த லாபம் இருக்க வேண்டும் இந்த இரு தரப்பினரும் ஒருபுறம் எங்களிடம் விற்பனை இருப்பதாகவும் மறுபுறம் செலவு உள்ளீடுகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் மற்றும் இருதரப்பிலும் அதாவது வெளியீட்டைப் பற்றி நீங்கள் பேசும்போது நீங்கள் உள்ளீட்டைப் பற்றிபேசுகிறீர்கள் என்றால் இரு தரப்பும் சாதாரணமாக மாறுபடும் எனவே உங்கள் செலவுகள் உங்கள் பொருள்கள் உழைப்பு மற்றும் மேல்நிலைகள் அதிகரித்தால் விற்பனை விலையை உயர்த்தி அதை சந்தையிலிருந்து மீட்டெடுக்க முடியும் பின்னர் ஓரளவு இறுதி கையிருப்பு மூலமாகவும் இவை நாளை சந்தைக்குச் செல்லும் எனவே அந்த விஷயத்தில் அனைத்து 5 காரணங்களும் மாறுபடும் P இது போன்ற உயரும் போக்கை கொண்டிருக்க வேண்டும் அல்லது உயர்த்தக்கூடாது அல்லது குறைந்தபட்சம் ஒரு நிலையாக இருக்க வேண்டும் GP க்கு இது போன்ற ஒரு போக்கு இருக்கக்கூடாது மொத்த லாபம் இருக்க வேண்டும் மற்றும் மொத்த லாபம் உயரும் அல்லது நிலையானதாக இருக்கும் வீழ்ச்சியடைந்து வரும் போக்கை நீங்கள் சித்தரிக்கக் கூடாது அது நிலையானதாக இருந்தால் அல்லது வளர்ந்து வரும் போக்கை சித்தரிப்பதாக இருந்தால் அது காலப்போக்கில் மேம்படுவதைக் குறிக்கிறது அதன் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது செயல்பாடுகள் மிகவும் வலுவானவை எனவே வலுவான ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஐ மேம்படுத்தும் அந்த ஆண்டு மொத்த லாபம் உள்ளது நீங்கள் 3 4 5 அல்லது 10 ஆண்டுகளுக்குமேல் பகுப்பாய்வு செய்தால் மொத்த இலாபம் பல ஆண்டுகளாக குறைந்து வருவதை நாம் காண்கிறோம் பிறகு மீண்டும் மிகவும் தீவிரமான வழக்கு ஏனென்றால் மீண்டும் இங்கே அவற்றின் இயக்க கட்டமைப்புகள் பலவீனமடைந்து வருகின்றன அது எவ்வாறு பைனான்சியல் ஸ்ட்ரக்சர் பாதிக்கும் என்பது உங்களுடன் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே நிறுவனத்தின் இயக்க அமைப்பு மற்றும் நிறுவனத்தின் நிதி அமைப்பு குறித்து நாம் இப்போது வரை விவாதித்தோம் மேலும் சில தர்க்கரீதியான முடிவுகள் கிடைக்கும் வரை இந்த விவாதத்தைத் தொடர வேண்டும் மேலும் விவாதம் தொடரும் அடுத்த வகுப்பில் நான் இங்கிருந்து தொடர்வேன் அடுத்த வகுப்பில் பைனான்சியல் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் மற்றும் நிதி அமைப்பு மற்றும் நிர்வாக அமைப்பு மற்றும் நிறுவனத்தின் தொழில்துறை சூழ்நிலை அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் மிக்க நன்றி